ஆகையால் இந்த அத்தியாயத்தில் நாம் வெற்றிடத்தை மட்டும் பார்க்க இருக்கிறோம் நாம் உண்மையான மெட்டீரியல்களில் நிலைமைகளை முதல் படிகளாக பார்த்து இருக்கிறோம் மேலும் எவ்வாறு இவற்றில் பவுண்டரி கண்டிஷன்களை ஏற்படுத்துவது என்பதையும் பார்க்கிறோம் ஆகையால் FDTD கட்டமைப்பை ஒவ்வொரு படியாக செய்கிறோம் பின்பு வெற்றிடத்தில் முக்கிய அம்சமாக நாம் கம்ப்யூடேஷனல் செல்லை அமைப்பது பற்றியும் ஸ்டெபிலிட்டியை உருவாக்குவது பற்றியும் கன்வர்ஜென்ஸ் மற்றும் துல்லியத்தன்மை ஆகிய அனைத்தை பற்றியும் பார்த்தோம் இப்பொழுது நாம் மெட்டீரியல்களை பார்க்கலாம் ஆகையால் நாம் டை எலக்ட்ரிக் மெட்டீரியல்களில் இருந்து தொடங்குவோம் ஓகே இப்பொழுது நமது மேக்ஸ்வெல் சமன்பாடுகள் என்ன கூறுகின்றன நான் ஒரு டை எலக்ட்ரிக் மெட்டீரியலில் என்பதை எடுத்துக் கொள்வோம் ஆகையால் நான் என்ன வகையான தொடர்புகளை உபயோகித்தோம் இங்கே நாம் ஒரு மெட்டீரியலின் பெர்மிட்டிவிட்டியை எவ்வாறு அறிமுகப்படுத்துவது மாணவர் எப்ஸிலான் நான் என்று அமைத்துக் கொள்கிறேன் இப்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் என்பது இந்த சமன்பாட்டை உபயோகப் படுத்துவதில் உள்ள சவால்களை அறிய விரும்புகிறேன் ஆகையால் இந்த சமன்பாட்டை முழுவதுமாக பார்க்க இருக்கிறோம் இது முழுவதும் சிக்கலானதாக உள்ளது ஆகையால் நாம் ஒரு முறையான வரைபடத்தை வரைவதற்கு முயற்சி செய்வோம் இப்பொழுது இந்த சமன்பாடு சரியாக அமைந்துள்ளது என்று அனுமானித்துக் கொள்வோம் ஆகவே அதன்பிறகு என்ன நிகழும் என்றால் இந்த சமன்பாடு என்று மாறுகிறது 'யீ' செல்லை எவ்வாறு நாம் வடிவமைத்தோம் நாம் இவ்வாறு அதில் பெர்மிட்டிவிட்டியை ε1 ε2 என்று அசைன் செய்தோம் அதன்பிறகு இது மிகச் சரியாக பொருந்தியது மாணவர் ஒவ்வொரு செல்லுக்கும் நாம் கம்ப்யூடேஷனல் டொமைனை பெற்றுள்ளோம் ஆகையால் இப்போது இது நமது கம்ப்யூடேஷனல் டொமைன் நமது யீ செல் எவ்வாறு இருக்கப் போகிறது இந்த அமைப்பு முழுவதும் சதுர கிரிட்டுகளாக உள்ளது இப்போது எவ்வாறு செய்ய இருக்கிறோம் இங்கே எப்ஸிலான் 1 உள்ளது முதலாவதாக நாம் என்ன செய்கிறோம் என்றால் எப்ஸிலானின் தொகுதிவாரியான நிலையான அப்ராக்ஸிமேஷன் செய்கிறோம் ஆகையால் எங்கெல்லாம் சதுர கிரிட்டுகள் இருக்கிறதோ அங்கே εனை கான்ஸ்டன்ட் ஆக எடுத்துக் கொண்டுள்ளோம் ஆகையால் எப்ஸிலான் 1 இது ε2 இவ்வாறு அமைந்துள்ளது ஆகையால் கிரிட்டில் ஒரு தடவை ε மதிப்பை மிகச் சரியாகச் செய்துவிட்டால் நாம் மிகச் சரியான ε மதிப்பை உபயோகப்படுத்தி இந்த சமன்பாடுகளை அப்டேட் செய்து கொள்ளலாம் ஆகையால் நான் இதை என்று இடமாற்றம் செய்கிறேன் நான் இந்த மதிப்புகளை இங்கே இதில் உபயோகப்படுத்துகிறோம் ஆகையால் யீ செல் மற்றும் அப்டேட் செய்யப்பட்ட சமன்பாட்டை அடிப்படையாகக் கொண்டு ε மற்றும் μ உள்ளது இப்பொழுது நமது மெட்டீரியல் பூஜ்யமல்லாத கண்டக்டிவிடியை பெற்றால் என்ன செய்வது நாம் அப்போது எவ்வாறு டீல் செய்கிறோம் எவ்வாறு இந்த சமன்பாடுகளை அப்டேட் செய்வது மாணவர் லாசி அமைப்புகள் வாயிலாக இங்கே லாசி அமைப்புக்கள் உள்ளன இதை எவ்வாறு நாம் டீல் செய்வது மாணவர் காம்ப்ளக்ஸ் பெர்மிட்டிவிட்டி மூலம் காம்ப்ளக்ஸ் பெர்மிட்டிவிட்டி என்பது ஒரு அம்சம் ஆனால் நான் காம்ப்ளக்ஸ் பெர்மிட்டிவிட்டியை உபயோகப்படுத்தும் பொழுது நான் இந்த பீல்டுகளை ejω என்று மறைமுகமான அனுமானம் செய்கிறோம் அவ்வாறு செய்ய விரும்பவில்லை எனில் நாம் டைம் டொமைனிலேயே இருக்கலாம் அப்பொழுது நாம் எவ்வாறு செய்வது மாணவர் நாம் புதிய காம்பொனன்ட்டுகளை அறிமுகப்படுத்தலாம் அறிமுகப்படுத்துவதா எவ்வாறு மாணவர் புதிய காம்பொனன்ட்டுகளை புதிய காம்பொனன்ட்டுகளை அறிமுகப்படுத்துவது என்பதை எவ்வாறு நாம் செய்வது ஆகையால் இதை இப்போது எழுதிக் கொள்வோம் முதலில் நாம் கண்டக்டிவிட்டியை டீல் செய்வோம் மாணவர் ஆகையால் இங்கே டேர்ம் உள்ளது முதலாவதாக இந்த மேக்ஸ்வெல் சமன்பாட்டை சமன்பாடு முழுமையாக உள்ளதா இங்கே ஏதாவது விட்டுப் போய் உள்ளதா மாணவர் J டேர்ம் விட்டுப்போய் உள்ளது ஆகையால் நான் உண்மையான சமன்பாடு ஆக இவ்வாறு என்று எழுதுகிறேன் மாணவர் ஆம் சார் மேலும் டேர்ம் எதைக்கொண்டு இடமாற்றம் செய்யப்பட வேண்டும் மாணவர் சிக்மா மேலும் அந்த விதியின் பெயர் என்ன என்ன மாணவர் ஓம்ஸ் லா Ohm's law ஓம்ஸ் லா என்பது சரி ஆகவே நாம் இந்த சமன்பாட்டை இவ்வாறு பின்வருமாறு அப்டேட் செய்கிறோம் இப்பொழுது நாம் FDTD குறியீடுகளில் இதை உபயோகப் படுத்தும் நான் இப்பொழுது வெக்டர் குறியீட்டை நீக்கப் போகிறேன் நாம் ஒருவேளை எலக்ட்ரிக் ஃபீல்டை ∇×H அப்டேட் செய்தால் ஒவ்வொரு முழு எண் அளவில் அப்டேட் செய்கிறோம் என்று இப்பொழுது புரிந்து கொள்வோம் ஆகவே நாம் இப்போது என்ன செய்வது ஆகையால் மேக்னெட்டிக் பீல்டு என்பது பாதி முழு எண்ணில் அப்டேட் செய்யப்படுகிறது உதாரணமாக நாம் பின்வருமாறு எழுதிக் கொள்ளலாம் நாம் இந்த முழு சமன்பாட்டை எழுதி இருக்கிறோம் அதாவது முழு சமன்பாட்டையும் டிஸ்கிரீட் வடிவத்தில் எழுதியுள்ளோம் இடதுபுறத்தில் டைம் என்பது n மைனஸ் 12 ஆக உள்ளது வலது புறத்திலும் டைம் n மைனஸ் 12 ஆக உள்ளது ஆகையால் இங்கே இது ஒரு பிரச்சனை இல்லை ஏனென்றால் என்றால் நாம் ஃபைனைட் டிஃபரன்ஸ் செயல்பாட்டை செயல்படுத்தி உள்ளோம் உண்மையில் இது எந்த அளவில் அமைந்துள்ளது ஃபைனைட் டிஃபரன்சை நேர அளவில் அப்ராக்ஸிமேஷன் செய்துள்ளோம் ஆகவே அப்ராக்ஸிமேஷன் மிகத்துல்லியமாக n − ½ என்று உள்ளது ஆகையால் இது சீராக உள்ளது என்பதை நீங்கள் ஒப்புக் கொள்வீர்கள் ஆகையால் இப்பொழுது இங்கே உள்ள பிரச்சனை என்ன நாம் முழு எண் நேர அளவில் எலக்ட்ரிக் பீல்டுகளை ஸ்டோர் செய்துள்ளோம் ஆனால் இந்த சமன்பாட்டுக்கு தேவைப்படுவது நேர அளவில் பாதியாக டிஸ்கிரிட்டைஸ் செய்ய வேண்டும் ஆகையால் இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் சராசரி எடுக்க வேண்டும் எலக்ட்ரிக் பீல்டை பாதி முழு எண் அளவில் டிஸ்கிரிட்டைஸ் செய்ய விரும்பாவிட்டால் ஒரு சிறந்த கொள்கையாக இந்த டேர்மை இவ்வாறு En − En−12 என்று மாற்றி அமைக்கிறோம் ஆகையால் இங்கே சராசரி உள்ளது மேலும் முன்பு இருந்தது போன்று ஃபைனைட் டிஃபரன்ஸ் ஆகவும் உள்ளது ஆகையால் இதில் நீங்கள் எவ்வாறு கண்டக்டிவிட்டியை கொண்டுள்ள ஒரு மெட்டீரியலை டீல் செய்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது அமைப்பில் என்ன தேவைப்படுகிறது நீங்கள் En அப்டேட் செய்ய விரும்புகிறீர்கள் இந்தச் சமன்பாட்டை அறிந்துகொள்ள நமக்கு என்ன தேவைப்படுகிறது நான் என்ன அறிந்து கொள்ள வேண்டும் நேர அளவில் உள்ள தூரத்திலுள்ள டேர்மை பார்க்கலாம் அதாவது நாம் En−1 என்பதை அறிய வேண்டும் மாணவர் Hn−12 Hn−12 என்பது சரி ஆகையால் நாம் இந்த சமன்பாடுகளை முன்பிருந்ததை விட சற்று வித்யாசமாக அப்டேட் செய்துள்ளோம் ஏனென்றால் இங்கே σ மாற்றம் உள்ளது ஆகையால் ஒரு சிறிய விஷயத்தை நாம் மனதில் நிறுத்த வேண்டும் இது ஒரு மிக எளிய வழியாகும் டை எலக்ட்ரிக் மெட்டீரியல்களை டீல் செய்வதற்கு உரிய வழியாகும் இப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த சமன்பாட்டை எளிதாக்க வேண்டும் இதை எளிதாக்கி அப்டேட் செய்ய வேண்டும் நான் En என்று அப்டேட் செய்ய விரும்புகிறேன் ஆகையால் ஒரு பக்கத்தில் En கொண்டு வருகிறேன் மற்றவை அனைத்தையும் இன்னொரு பக்கத்திற்கு கொண்டு வருகிறோம் இப்போது நாம் இந்த எளிதாக்கும் செயலை செய்யலாம் எடுத்துக்காட்டாக நாம் இங்கே என்ன பெறுகிறோம் இதை நாம் கணக்கீடு செய்தால் En கிடைக்கும் மேலும் E n−1 மற்றும் Hn−12 கிடைக்கிறது ஆகவே இங்கே இரண்டு டேர்ம்கள் உள்ளன ஆகையால் முதல் படியாக நான் கடைசியாக உள்ள விடையை எழுதிக் கொள்கிறேன் இது ஒரு எளிய கையாளுதலை உங்களுக்கு கொடுக்கிறது இதன் மூலமாக நீங்கள் என்ன விடைகளை பெற முடியும் என்பதை உறுதி செய்து கொள்ள முடியும் இது நமது அப்டேட் செய்யப்பட்ட சமன்பாடு இங்கே சிக்மா மற்றும் எப்ஸிலோன் ஆகியவற்றின் மதிப்புகளை எடுத்து விடுவோம் ஆகையால் எப்ஸிலானில் என்ன செய்துள்ளோம் என்றால் நாம் ரியல் பகுதியை மட்டும் இங்கே குறிப்பிடுகிறோம் மேலும் கண்டக்டிவிடி என்பது சிக்மா அது நமக்கு லாசி பகுதியை தருகிறது